சரி

எனவே முந்தைய விரிவுரைகளில் உங்கள் மின்தேக்கிகள் குறிப்பாக ஷன்ட் மின்தேக்கிகளைப் பற்றி நாங்கள் என்ன விவாதித்தோம் அது உண்மையில் எப்படி பாதிக்கிறது மற்றும் ஷன்ட் மின்தேக்கியின் விளைவையும் நாங்கள் பேசினோம் அடிப்படையில் அதன் விளைவு உலகளாவியதை விட உள்ளூர் மற்றும் ஷன்ட் மின்தேக்கியின் முதன்மை நோக்கம் உங்கள் மின் இழப்பை குறைக்க நீங்கள் அழைப்பதுதான் ஆனால் அது நெட்வொர்க்கின் மின்னழுத்த சுயவிவரத்தை மேம்படுத்துகிறது இப்போது உங்கள் மின்தேக்கிகளின் விநியோக முறைக்கு நாங்கள் வருவோம் எனவே முதலில் நாம் என்ன செய்வோம் தொடர் மின்தேக்கி மின்தேக்கிகளைப் பற்றி நாங்கள் கொஞ்சம் பேசுவோம் தொடர் அமைப்புகளின் விநியோக முறைகளில் பல்வேறு காரணங்களால் தடைசெய்யப்பட்டுள்ளது தொடர் மின்தேக்கிகளுக்கு பல்வேறு வகையான பாதுகாப்புத் திட்டங்கள் உள்ளன ஆனால் எப்படியும் மேலும் பல சிக்கல்கள் உள்ளன எனவே முதலில் நாம் எப்போது இதற்கு வருவோம் என்று விவாதிப்போம் எனவே முதலில் சில அடிப்படை வரையறை உண்மையில் நாம் மின்தேக்கிகளின் கட்டுமானம் அல்லது பிற விஷயங்களைப் பற்றி பேச மாட்டோம் ஆனால் சில பொதுவான யோசனைகள் எனவே முதல் விஷயம் மின்தேக்கி உறுப்பு சரியானது எனவே உங்களுக்குத் தெரிந்த மற்றும் மின்தேக்கியின் பிரிக்க முடியாத பகுதி மின்கடத்தா பொருட்களால் பிரிக்கப்பட்ட மின்முனைகளைக் கொண்டது இது உங்களுக்குத் தெரியும் ஒருவேளை நீங்கள் உங்கள் ஆய்வகத்தில் பார்த்திருக்கலாம் அடுத்தது மின்தேக்கி அலகு எனவே டெர்மினல்கள் கொண்ட ஒரு கொள்கலனில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மின்தேக்கி உறுப்புகளின் அசெம்பிளி இதையும் நீங்கள் சரியாகப் பார்த்திருக்கலாம் பின்னர் மின்தேக்கி பிரிவுகள் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு மற்றும் மின்தேக்கி தொகுதி மின்தேக்கி பிரிவுகளின் மூன்று கட்ட குழு கொண்ட மின்தேக்கி அலகுகளின் ஒற்றை கட்ட குழு இப்போது எப்போதெல்லாம் நாம் எல்லாவற்றையும் பற்றி பேசினாலும் இந்த பாடத்திட்டத்தில் மட்டுமே விநியோக அமைப்பில் மின்தேக்கியின் பயன்பாட்டைப் பற்றி நாங்கள் பேசுவோம் குறிப்பாக உங்கள் பார்வையில் அது தெரியும் சுமை ஓட்ட ஆய்வுகளில் எவ்வாறு இணைப்பது உங்கள் மின்னழுத்த அளவு என்னவாக இருக்கும் மற்றும் மின் இழப்பு என்னவாக இருக்கும் மின்தேக்கி வேலைவாய்ப்பு காரணமாக ஆற்றல் சேமிப்பு குறித்து இந்த பாடத்திட்டத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்ட வருடாந்திர ஆற்றல் சேமிப்பு என்று வைத்துக்கொள்வோம் ஏனென்றால் அது அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் அதே நேரத்தில் குறியீட்டை எழுதாமல் கணினியின் உதவி தேவைப்படுவது உண்மையில் சாத்தியமில்லை விஷயங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை விளக்குங்கள் ஆனால் ஆனால் உங்கள் ஷன்ட் மின்தேக்கியைப் பயன்படுத்தி ஆற்றல் சேமிப்பு எப்படி சாத்தியமாகும் என்பதை நாங்கள் பார்ப்போம் நீங்கள் ஷன்ட் மின்தேக்கியை ஒரு விநியோக அமைப்பில் வடிவமைத்தால் அது போன்ற ஒரு பாணியில் நீங்கள் சொன்னால் மட்டும் அல்ல உங்களால் திட்டமிட முடிந்தால் உண்மையில் ஏற்றப்படும் அனைத்து எதிர்வினை சக்திகளுக்கும் விநியோக நெட்வொர்க்கில் எதிர்வினை சக்தி இழப்புகளும் தேவை ஷன்ட் மின்தேக்கியை நாங்கள் நெட்வொர்க்கில் வைப்போம் என்று நீங்கள் நினைத்தால் அது ஷன்ட் மின்தேக்கி சுமை தேவைப்படும் அனைத்து எதிர்வினை சக்தியையும் எதிர்வினை சக்தி இழப்புகளையும் வழங்கும் கட்டத்திலிருந்து எந்த எதிர்வினை சக்தியையும் எடுக்கவும் அந்த வழக்கில் உங்கள் துணை மின்நிலையத்தில் உள்ள மின் காரணி கிட்டத்தட்ட ஒற்றுமை உரிமையை பராமரிக்க முடியும் எனவே அது முறையான திட்டமிடல் தேவைப்படுகிறது இது கட்டத்திலிருந்து எந்த எதிர்வினை சக்தியையும் பெறாது அது விநியோக நெட்வொர்க்கிற்கு உதவுவது மட்டுமல்லாமல் கிரிட் வழிமுறையிலிருந்து எதிர்வினை சக்தியை ஈர்க்கவில்லை என்றால் அதாவது மின்னோட்டத்தின் அனைத்து எதிர்வினை கூறுகளும் ஷன்ட் மின்தேக்கியால் வழங்கப்படுகிறது குறிப்பாக விநியோக நெட்வொர்க்கிற்கு கட்டம் சரியாக விடுவிக்கப்படும் ஏனெனில் கட்டத்திலும் பல்வேறு கிளைகளில் மின்னோட்டம் குறைவாக இருக்கும் எனவே வேறு வழியில் கட்டத்தில் மின் இழப்பு குறையும் ஆனால் அதற்கு உங்கள் முழுமையான ஆய்வு தேவை மற்றும் அதைச் செய்வது எளிதல்ல ஆனால் பொது உள்ளுணர்விலிருந்து அது உண்மையில் விநியோக நெட்வொர்க் இரண்டிற்கும் உதவுகிறது அதே நேரத்தில் கட்டங்கள் சரி எனவே இவை அனைத்தையும் நான் பொது விஷயத்தின் உதவியுடன் சொல்கிறேன் ஓரளவிற்கு சாத்தியம் எதுவாக இருந்தாலும் அதை வகுப்பறை உடற்பயிற்சி கண்ணோட்டத்தில் எவ்வளவு செய்ய முடியும் என்பதை நாம் பார்ப்போம் ஆனால் நான் செய்யும் சில விஷயங்களில் ஓய்வெடுக்கவும் குறியீட்டைப் பயன்படுத்தி நீங்கள் அழைத்ததை ஒருவர் எப்படிச் செய்ய முடியும் என்று சொல்லுங்கள் எனவே இவை அனைத்தும் மின்தேக்கி உறுப்பு அல்லது அடிப்படை விஷயம் மின்தேக்கி வங்கி என்பது மின்சாரம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட மின்தேக்கி தொகுதிகளின் மொத்த தொகுப்பாகும் எனவே இவை மின்தேக்கி வங்கியாகும் முதலில் நீங்கள் ஏதாவது ஒன்றைச் சொல்கிறேன் அதன்பிறகு நான் இன்னும் சொல்லுவேன் மின்சக்தி மின்தேக்கி காப்பு பொருட்கள் எனவே அதற்கு நகரும் பாகங்கள் இல்லை அது ஒரு நிலையான சாதனம் ஆனால் அதற்கு பதிலாக உங்கள் செயல்பாடுகள் மின்சார அழுத்தத்தால் சரியாக மின்சாரம் மூலம் செயல்படுகின்றன எனவே உண்மையில் எவ்வாறாயினும் ஒரு சக்தி மின்தேக்கி என்பது மிகவும் நுட்பமான மற்றும் சிக்கலான சாதனமாகும் அதில் மிகவும் மெல்லிய மின்கடத்தா பொருட்கள் மற்றும் உயர் மின் அழுத்தங்கள் உண்மையில் அதிநவீன செயலாக்க நுட்பத்துடன் இணைந்துள்ளன அதாவது ஷன்ட் மின்தேக்கியைப் பற்றி நான் பேசுகிறேன் உண்மையில் ரியாலிட்டி ஷன்ட் மின்தேக்கிகள் உண்மையில் உங்களிடம் ஒரு நிலையான வகை ஷன்ட் மின்தேக்கி உள்ளது மற்றும் நெட்வொர்க்குடன் இணைக்கப்பட்ட ஷன்ட் மின்தேக்கியின் சுவிட்ச் வகை உள்ளது எனவே குறிப்பாக நிலையான வகை மின்தேக்கிகள் உங்கள் ஆண்டு முழுவதும் நீங்கள் அழைக்கும் வருடம் முழுவதும் கணினியுடன் இணைக்கப்பட்டிருக்கும் அது ஒரு நிலையான ஒன்று ஆனால் அதனுடன் அது லேசான சுமை மட்டத்தில் உள்ளது ஆனால் சுமை நிலை அதிகரிக்கும் போது ஒரு நாள் முழுவதும் ஏற்றத்தின் மாறுபாட்டை நீங்கள் கருத்தில் கொண்டால் அதிகபட்ச சுமை இருக்கும் பின்னர் உச்ச சுமை மற்றும் சில நடுத்தர சுமைகளுக்கு இடையில் இருக்கும் எனவே இந்த வெவ்வேறு சுமை நிலை 24 மணி நேரத்திற்குள் உங்கள் ஒளி சுமை நிலை என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒளி ஏற்றும் நிலை நடக்கிறது என்றால் 10 முதல் 12 மணிநேரம் என்று வைத்துக்கொள்வோம் எனவே நீங்கள் முதலில் தீர்மானிக்க வேண்டும் ஒளி சுமை மட்டத்தில் உங்கள் மின்தேக்கி உகந்த மதிப்பு என்ன அது ஒரு நிலையான மின்தேக்கியாக கருதப்படலாம் இது ஆண்டு முழுவதும் கணினியுடன் இணைந்திருக்கும் ஆனால் மேலும் எந்த சுமை அதிகரித்தாலும் கூடுதல் மின்தேக்கி வங்கி தானாகவே பல்வேறு சுமைகளில் இணைக்கப்படும் நிலை பின்னர் ஏற்றும்போது நான் உங்களுக்கு ஒன்றை விளக்க முயற்சிப்பேன் அவை சுவிட்ச் மின்தேக்கியாகக் கருதப்படலாம் மேலும் அது மின்தேக்கியை மாற்றியது வேறு நீங்கள் அழைப்பது சுவிட்ச் ஆன் மற்றும் ஆஃப் அந்த நுட்பம் வேறு செப்பு கம்பி இணைக்கப்பட்டுள்ளது மின்னழுத்த நிலை மின்னழுத்தத்தின் குறிப்பிட்ட அளவிற்கு கீழே சென்றதை நீங்கள் பார்த்தால் தானாகவே மின்தேக்கி மாற்றப்படும் மின்தேக்கி வலதுபுறமாக மாற்றப்படும் மற்றும் அது நெட்வொர்க்கில் எதிர்வினை சக்தியை செலுத்தும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் நெட்வொர்க்கின் சுமை சுயவிவரம் உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் நேரச் சுமையைப் பயன்படுத்தினால் இந்த நேரத்திலிருந்து சுவிட்ச் மின்தேக்கிகள் இயக்கப்படும் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே தானாகவே அந்த நேரம் வரும்போது அந்த மின்தேக்கி வங்கி உங்கள் சுவிட்ச் ஆன் ஆகும் அது மீண்டும் அந்த சுமை மட்டத்தில் எதிர்வினை சக்தியை செலுத்தும் எனவே அந்த கட்டுப்பாட்டு நுட்பம் வேறு மற்றும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் நிலையான மின்தேக்கி சுவிட்ச் மின்தேக்கியை விட குறைந்த விலை மலிவான மின்தேக்கி குறைந்தது 2 5 முதல் 3 மடங்கு அதிக விலை கொண்டது எனக்கு எது சரியாகத் தெரியும் மற்றும் அந்த கட்டுப்பாட்டு பொறிமுறை இருப்பதால் சுவிட்ச் ஆன் மற்றும் ஆஃப் எனவே மின்தேக்கியின் மற்றொரு அம்சம் என்னவென்றால் இந்த பாடத்திட்டத்தில் நாம் என்ன படிப்போம் என்பதை நாம் மின்தேக்கி ஒரு நிலையான மின் சாதனமாக கருதுகிறோம் ஆனால் உண்மையில் மின்தேக்கி ஒரு நிலையான மின்மறுப்பு வகை உறுப்பு அதாவது அது வினைபுரியும் போது உங்கள் எதிர்வினை சக்தியை நெட்வொர்க்கில் செலுத்துகிறது உண்மையில் அது உண்மையில் மின்னழுத்த அளவின் மின்னழுத்த சதுரத்திற்கு நேரடியாக விகிதாசாரமாகும் மின்னழுத்தம் என்றால் மதிப்பிடப்பட்ட மதிப்பில் மின்னழுத்தம் என்றால் 1 அது அதே VAr அல்லது kgVAr அல்லது megaVAr ஐ நெட்வொர்க்கில் செலுத்தும் உற்பத்தியாளர்களின் விவரக்குறிப்பின்படி ஆனால் மின்னழுத்தம் 1 க்கு கீழே சென்றால் அது 0 98 என்று சொல்லலாம் எனவே உங்கள் மின்தேக்கி 500 கிலோவிஆர் என்று சொல்லுங்கள் எனவே அது 500 × 0 982 சரியாக இருக்கும் எனவே இது நெட்வொர்க்கில் குறைவான கிலோவாரை செலுத்தும் எனவே கொஞ்சம் அதை வெளிப்படுத்தும் ஆனால் வகுப்பறை பார்வையில் அதை செய்ய கால்குலேட்டரைப் பயன்படுத்த முடியாது ஆனால் விஷயங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை நான் விளக்குகிறேன் எனவே முதலில் நாம் தொடர் மின்தேக்கியைப் பற்றி முயற்சிப்போம் எனவே பொதுவாக மின்தேக்கியின் பயன்பாடாக சீரிஸ் மின்தேக்கிகளின் விநியோக அமைப்பில் பயன்படுத்துவது அதிகம் கட்டுப்படுத்தப்படவில்லை ஆனால் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தில் நீங்கள் அழைக்கும் தொடர் மின்தேக்கிகளின் பல பயன்பாடுகள் உள்ளன ஆனால் நீங்கள் முன் விண்ணப்பிக்கும் முன் உங்களிடம் உள்ளது தொடர் மின்தேக்கியைப் பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் பல காரணிகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் இருந்தால் தொடர் மின்தேக்கிகள் ஏன் என்றால் வரிசைகளுடன் தொடரில் இணைக்கப்பட்ட மின்தேக்கி ஒவ்வொரு பயன்பாட்டுடனும் தொடர்புடைய சிறப்பு சிக்கல்கள் காரணமாக வரையறுக்கப்பட்ட பயன்பாடுகளுடன் கூடிய அதிநவீன வகை கருவி என்பதால் விநியோகச் சுற்றில் மிகக் குறைந்த அளவிற்குப் பயன்படுத்தப்படுகிறது ஒரு பெரிய அளவிலான சிக்கலான பொறியியல் விசாரணைகளுக்கு ஒரு தேவை உள்ளது ஏனென்றால் ஒரு பொது அறிவில் இருந்து தொடர் மின்தேக்கிக்கு ஒரு விஷயத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் முதல் விஷயம் அதிர்வு உரிமை எனவே பல காரணிகளை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது நீங்கள் பல விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே முதலில் உதாரணமாக இந்த வரியை நீங்கள் கருத்தில் கொண்டால் எளிய வரியைக் கூறவும் அது மின்மறுப்பு zrjx இது உண்மையில் ஒரு பி ஆ ஆனால் அடுத்த பக்கத்தில் இன்னும் இரண்டு புள்ளிவிவரங்கள் உள்ளன இது அனுப்பும் இறுதி மின்னழுத்தம் மற்றும் பெறுதல் இறுதி மின்னழுத்தத்தைப் பெறுதல் மற்றும் நீங்கள் அழைப்பது உங்கள் அழைப்பு இங்கே தொடர் மின்தேக்கி இல்லை ஆனால் படம் b இல் நீங்கள் எதிர்வினை xc கொண்ட தொடர் மின்தேக்கியை இணைத்துள்ளீர்கள் எனவே இது அடிப்படையில் Zrj x c என்பது தொடர் மின்தேக்கியின் வினைத்திறன் ஆகும் உங்கள் சுற்று கோட்பாடு பிரச்சனையில் நீங்கள் படித்த தொடர் ஆர்எல்சி சர்க்யூட் நீங்கள் படித்துள்ளீர்கள் நீங்கள் அதிர்வலையும் படித்தீர்கள் உதாரணமாக உங்கள் xc xl ஆக இருந்தால் எனவே இந்த பகுதி பூஜ்ஜிய எதிர்வினை பகுதியாக இருக்கும் 0 எனவே அந்த நேரத்தில் அதிர்வு நடக்கும் ஆனால் கேள்வி உங்களிடம் உள்ளது ஏனென்றால் பொதுவாக வேறு பல பரிசீலனைகள் உள்ளன எக்ஸ்சி பயன்படுத்தினாலும் xCxl என்றால் இழப்பீட்டு உரிமை அதிகமாக இருந்தால் xl க்கு சமமாக இருக்கும் எனவே தொடர் மின்தேக்கியைப் பற்றி நாங்கள் அதிகம் விவாதிப்போம் ஆனால் கோட்பாட்டின் படி நீங்கள் இங்கு விளக்கப்படுவீர்கள் ஆனால் எண் வகைகளில் நாங்கள் ஒரு தொடர் மின்தேக்கி தொடர்பாக சில சிக்கல்களை உங்களுக்கு வழங்குவோம் ஆனால் இது இறுதி மின்னழுத்தத்தை அனுப்புகிறது ஆனால் நீங்கள் இதை இங்கே வைத்தவுடன் இது இறுதி மின்னழுத்தத்தைப் பெறுகிறது இது VR எனவே நான் அதை VR ஆக மாற்ற வேண்டும் ஏனென்றால் நீங்கள் இதை இணைத்தவுடன் எனவே உங்கள் பொது அறிவில் இருந்து நீங்கள் இந்த மின்னழுத்த வீழ்ச்சியைக் குறைக்கலாம் எனவே நீங்கள் எப்போதெல்லாம் பார்த்தீர்களோ இது மின்னோட்டம் நான் இதுதான் தற்போதைய நான் இதைத் தான் நீங்கள் அந்த தொடர் மின்தேக்கி என்று அழைக்கிறீர்கள் எதிர்வினை சக்தி என்னவாக இருக்கும் என்றால் அது அடிப்படையில் அளவு I2xc ஆக இருக்கும் Qc அதாவது எதிர்வினை சக்தி அது தொடர் மின்தேக்கியின் I2xc அளவு இப்போது சுமை மாறினால் இதன் பொருள் என்னவென்றால் இது போன்ற ஒன்றை நான் இங்கு எழுதவில்லை ஆனால் உங்கள் Qc அந்த தொடர் மின்தேக்கி அந்த தொடர் மின்தேக்கி Qcயை வைத்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அது I2xc யின் அளவு இது தொடர் மின்தேக்கியின் எதிர்வினை சக்தி எனவே சுமை மாறினால் இது மின்னோட்டம் நான் இங்கு சில சுமை இணைக்கப்பட்டுள்ளது என்கிறேன் எனவே சுமை மாறினால் அது தற்போதைய மாறுபடும் அதாவது தற்போதைய அளவு அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம் எனவே மின்னோட்டம் குறைகிறது என்றால் Qc உண்மையில் மின்னோட்டம் குறைந்தால் Qcகுறைகிறது ஏனெனில் xc ஆனது பிணையத்தின் அதிர்வெண் மாறாமல் இருக்கும் என்று கருதி மாறாமல் இருக்கும் எனவே மின்னோட்டம் குறைந்தால் Qc அதிகரிக்கும் மின்னோட்டம் அதிகரித்தால் Qc அதிகரிக்கும் அதாவது இந்த Qc உண்மையில் இது ஒரு மாறி விஷயம் இதன் பொருள் இது என்றால் அதாவது இந்த தொடர் மின்தேக்கி நீங்கள் என்ன செய்ய முடியும் இது ஒரு மின்னழுத்த சீராக்கி உரிமைக்கு ஒத்ததாகும் எனவே சில நேரங்களில் நாம் அதை அதிகரிக்கும் மின்மாற்றி என்று அழைக்கிறோம் எனவே நீங்கள் எதை அழைக்கிறீர்கள் என்பதற்கான சாத்தியக்கூறு உள்ளது எனவே இது ஒரு ஒத்த துணை தொடர் மின்தேக்கி அது ஒரு மின்னழுத்த சீராக்கி போன்றது என்று அவர்கள் கூறுகிறார்கள் சிறிது நேரம் கழித்து அதைப் பற்றி பேசுவோம் ஆனால் அதனால் அதாவது Qc உண்மையில் xc மாறாமல் இருக்கிறதா ஆனால் I ஐ மாற்றுவதால் இந்த தொடர் மின்தேக்கியால் உருவாக்கப்படும் எதிர்வினை சக்தி உண்மையில் அது மாறி வருகிறது எனவே இது ஒரு மின்னழுத்த சீராக்கி போல் செயல்படுகிறது எனவே இது மின்னழுத்த சீராக்கி உரிமைக்கு ஒப்பானது எனவே இந்த ஃபேஸர் வரைபடத்தை நீங்கள் வரைந்தால் இது நான் இந்த மின்னோட்டத்தை நாம் முன்னணி மின்னோட்டத்திற்கு பின்தங்கிய மின்னோட்டமாக எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் இது தற்போதைய பின்தங்கிய நிலையில் உள்ளது எனவே இந்த வரைபடத்துடன் தொடர்புடைய இந்த வரைபடம் இந்த வரைபடத்தின் தோராயமான மின்னழுத்தத்திற்கு நாம் பேஸர் வரைபடம் பார்த்தோம் எனவே இது VR சரியானது மற்றும் இந்த மின்னோட்டம் ஒரு கோணத்தில் பின்தங்கியிருக்கிறது இது உண்மையில் இந்த ஃபேஸர் Ir இந்த கோணம் மற்றும் இந்த கோணம் 90 டிகிரி Ixl பின்னர் இது Vs இந்த பகுதி Ircos இந்த பகுதி Ixlsin இது நான் உங்களுக்கு முன்பு சொன்னது தோராயமான முறைக்கு விநியோகத்தில் தோராயமான கணக்கீடு அமைப்பு நீங்கள் இங்கு இருக்கும்போது நான் இதை தவறவிட்டேன் இது VR இது VR எனவே நீங்கள் தொடர் மின்தேக்கியை வைக்கும்போது இதன் பொருள் இங்கே நீங்கள் மின்னழுத்த வீழ்ச்சியைப் பார்க்கிறீர்கள் உங்கள் IZIrjxl xc இன் மின்னழுத்த வீழ்ச்சி என்று வைத்துக்கொள்வோம் அதாவது நீங்கள் இந்த Ir பெருக்கினால் அது jI எனவே இதிலிருந்து இது கழிக்கப்படுகிறது எனவே அதனால்தான் இதற்கான ஃபேஸர் வரைபடத்தை நீங்கள் வரையும்போது இது உண்மையில் உங்கள் VR இந்த கோணம் தீட்டா நீரோட்டம் பின்தங்கியுள்ளது இங்கே மின்னோட்டம் பின்தங்கியுள்ளது எனவே இது Ir மற்றும் இது Ixl அதாவது உங்கள் அதாவது உங்கள் இந்த பகுதி Ixl Ixc எனவே இது Ixc எனவே இந்த பகுதி எனவே நீங்கள் கழிக்க வேண்டும் எனவே அது கீழ்நோக்கி அம்புக்குறியை எடுக்கும் அல்லது அது ஒரே வரியில் உள்ளது ஆனால் விஷயங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை உங்களுக்குக் காண்பிக்க எனவே இது உண்மையில் Ixc எனவே இந்த மின்னழுத்த வீழ்ச்சி IZ ஆக இருக்கும் இது உங்கள் புதிய மதிப்பு இது உண்மையில் உங்கள் விஷயத்தின் புதிய மதிப்பு VSஎன்று சொல் எனவே இது அதாவது இங்கே மற்றும் இந்த கோணம் δ முன்பு டெல்டாவாக இருந்தது இப்போது δ எனவே அதனுடன் நீங்கள் காண்பீர்கள் δ உண்மையில் அது குறையும் ஏனென்றால் இந்த VS உண்மையில் உங்கள் VSVRIrcos Ixl xcsin எனவே இது VS ன் புதிய நிலை எனவே இதன் பொருள் நீங்கள் தொடர் மின்தேக்கியை வைத்தால் தொடர் மின்தேக்கியை சரியாக வைத்தால் எனவே அதிலிருந்து VS இன் மதிப்பு என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஏனென்றால் Ixc பகுதி சரியாகக் குறைந்து வருவதால் அது குறைந்து வருகிறது எனவே அந்த வரைபடத்தில் எனவே உங்கள் தொடர் மின்தேக்கி அந்த தோராயமான விஷயம் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சித்தால் இந்த கோணம் V4 போன்றது நீங்கள் இப்படி ஒரு கிடைமட்ட கோட்டை உருவாக்கினால் இந்த தூரம் கொடுக்கப்பட்டால் இந்த தூரம் கொடுக்கப்படும் எனவே VScos δ அது உங்கள் VScos δ VRIrcos Ixl xcsin எனவே இது உண்மையில் இதை விட சிறியதாக உள்ளது இதற்கு முன்பு நாம் தோராயமாக செய்தோம் எனவே இது மிகச் சிறியதாக மிகச் சிறியதாகக் கருதப்படலாம் அதாவது மிகச் சிறியதாக இருந்தால் நீங்கள் எழுதலாம் அதாவது cos ≈1 0 அதாவது நீங்கள் சமன்பாடு VSVRIrsin Ixlsin θ Ixcsin என்று எழுதலாம் அதாவது முந்தைய தொடர் மின்தேக்கி இல்லாமல் தோராயமான விஷயம் இதுதான் இது தோராயமான மின்னழுத்த வீழ்ச்சி இப்போது இது மொத்தமாகும் அதாவது மின்னழுத்த வீழ்ச்சி VDIrsin Ixlsin Ixcsin இந்த மின்னழுத்த வீழ்ச்சி என்பது உங்கள் மின்னழுத்த உயர்வுக்கு சமம் என்று அர்த்தம் ஏனென்றால் இந்த அதிக வீழ்ச்சியானது இந்த அளவு மின்னழுத்த உயர்வு என்று பொருள் எனவே அது உங்களுடையது இது உங்கள் மின்னழுத்த வீழ்ச்சி சமன்பாடு எனவே VS கோடு இதற்குச் சமம் என்று சொன்னால் இது தொடர் மின்தேக்கி இல்லாத ஒன்று இப்போது நீங்கள் இதை அதிகம் அழைக்கவில்லை Ixcsin இவ்வளவு துளி கூடுதல் என்றால் அது இதிலிருந்து கழிக்கப்படுகிறது 1 எனவே இது உண்மையில் மின்னழுத்த வீழ்ச்சி என்றால் இது உங்களுக்கு சமம் அந்த நெட்வொர்க்கில் மின்னழுத்த உயர்வு என்று நீங்கள் அழைப்பது எனவே இது தோராயமான சமன்பாடு எனவே இல் இதன் பொருள் என்னவென்றால் உங்களுடைய அல்லது இவை அனைத்தையும் காட்டாததுதான் மின்னழுத்தம் வீழ்ச்சியடைந்தால் மின்னழுத்தம் குறைகிறது என்று அர்த்தம் இப்போது படம் ஒன்றில் காட்டப்பட்டுள்ளபடி அந்த எண்ணிக்கை ஒன்று தொடர் மின்தேக்கி தூண்டல் வினைக்கு ஈடுசெய்கிறது ஏனெனில் அது xl xc சரியானது அதனால்தான் ஒரு தொடர் மின்தேக்கி எதிர்மறையானது நேர்மறை வினைத்திறன் கொண்ட சுற்றுடன் உங்கள் எதிர்வினை எதிர்மறையாக உள்ளது எதிர்மறை வினைத்திறன் என்றால் அது கொள்ளளவு நேர்மறை என்று அர்த்தம் அது ஒரு பகுதி அல்லது அதை முழுவதுமாக ஈடுசெய்யும் விளைவைக் கொண்டு தூண்டுகிறது எனவே இவை அனைத்தும் உங்கள் xl xc என்பது அதிர்வு நிலை என்று அர்த்தம் என்றால் தொடர் மின்தேக்கியின் முதன்மை விளைவு சுற்றில் உள்ள தூண்டல் வினையால் ஏற்படும் மின்னழுத்த வீழ்ச்சியைக் குறைப்பது அல்லது அடக்குவது ஆகும் எனவே நாங்கள் என்ன செய்கிறோம் தொடர் மின்தேக்கியைப் பயன்படுத்தி உண்மையில் அது இயற்கையாகவே வரிசையில் மின்னழுத்த வீழ்ச்சியைக் குறைக்கிறது அதாவது நெட்வொர்க்கில் உள்ள மின்னழுத்த அதிகரிப்பு என்று நீங்கள் அழைப்பதை இது உங்களுக்கு உதவுகிறது ஆனால் சில நேரங்களில் தொடர் மின்தேக்கியை ஒரு மின்னழுத்த சீராக்கியாகக் கூட கருதலாம் ஏனெனில் இது ஒரு மின்னழுத்த ஊக்கத்தை அளவிடுகிறது இது அளவு மற்றும் சக்திக்கு விகிதாசாரமாகும் தற்போதைய உரிமையின் மூலம் காரணி ஏனெனில் QcI2xc எனவே தொடர் மின்தேக்கியின் முக்கிய நோக்கம் உண்மையில் அதன் முக்கிய நோக்கம் அல்லது நெட்வொர்க்கின் உங்கள் மின்னழுத்த அளவை அதிகரிப்பதே முதன்மை நோக்கமாகும் மேலும் உங்களுக்குத் தெரிந்தபடி அது மின் இழப்பையும் குறைக்கிறது நாம் சுமை ஓட்டம் படிப்பதால் மின் இழப்பு சமன்பாட்டை நாங்கள் பார்த்தோம் நீங்கள் சொல்வதை நீங்கள் பொதுவாக மின் இழப்பு என்று அழைக்கிறேன் நான் மின் இழப்பை எழுதுகிறேன் PLossrP2Q2V2 இதை நாங்கள் பார்த்தோம் இது மின் இழப்பு சரி இது PLoss மற்றும் QLossxP2Q2V2 இது மின் இழப்பு சமன்பாடு மற்றும் வரிசையில் தொடர் மின்தேக்கி வைப்பு காரணமாக வோல்டேஜ் மேம்பட்டால் மின்னழுத்தம் மேம்படும் மின் இழப்பில் குறைவு ஆனால் அது மிகக் குறைவான சரியானது அது மிகக் குறைவு ஆனால் அது அதிகம் இல்லை என்றாலும் நீங்கள் அதை அழைப்பது உங்கள் மின் இழப்புகளைக் குறைக்கும் மின்னழுத்தம் மேம்படுத்தப்பட்டதால் மின்னழுத்தம் சரியாக மேம்படுகிறது ஏனென்றால் உதாரணமாக தொடர் மின்தேக்கி இல்லாமல் வைத்துக்கொள்வோம் உதாரணமாக உதாரணம் இல்லாமல் தொடர் மின்தேக்கி இல்லாமல் சொல்லுங்கள் உங்கள் மின்னழுத்தம் V1 என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு யூனிட் உரிமைக்கு அளவு 0 95 என்று எனவே தொடர் மின்தேக்கியுடன் நான் நினைக்கும் போதெல்லாம் தொடர் மின்தேக்கியுடன் சொல்லுங்கள் நீங்கள் தொடர் மின்தேக்கியை வைக்கும்போது அது ஒரு யூனிட்டுக்கு 0 98 ஆகிறது என்று சொன்னால் மின்னழுத்தம் மேம்பட்டது என்று வைத்துக்கொள்வோம் எனவே இந்த மின்னழுத்தம் மேம்படுத்தப்பட்டவுடன் அடிப்படையில் எண் கணிப்பொறி சரியாக அதிகரிக்கிறது அதாவது இதை ஒப்பிட்டுப் பாருங்கள் உங்களுடைய புரிதலுக்காக நீங்கள் PLoss என்னவாக இருப்பீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இது PLosswithout SCrP2Q2V2 என்று வைத்துக்கொள்வோம் இதேபோல் PLossrP2Q2Vc2 என்று சொல்லவும் இப்போது நீங்கள் இதைப் பிரித்தால் இது உங்கள் சமன்பாடு 1 மற்றும் இது சமன்பாடு 2 சமன்பாடு 2 ஐ 1 ஆல் வகுத்து வைத்துக்கொள்வோம் அதாவது PLosswith SCPLosswithout SCrP2Q2Vc2rP2Q2V2V2Vc2 ஆகையால் PLosswith SCV2Vc2×PLosswithout SC எனவே உங்கள் உதாரணம் என்றால் அது தொடர் மின்தேக்கியின் முன் V 0 u என இருந்தால் மின்தேக்கியை அடக்கிய பின் 0 u எனச் சொல்லுங்கள் அதாவது உங்கள் V2Vc20 982 இந்த சமன்பாட்டிலிருந்து இந்த சமன்பாட்டிலிருந்து மட்டுமே எனவே எஸ்சி மூலம் உங்கள் PLosswith SC என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எனவே இந்த வழக்கில் என்ன நடக்கும் இது சதுரமானது உண்மையில் இது சதுர உரிமை எனவே உங்கள் தொடர் மின்தேக்கியை நீங்கள் வைக்கும்போதெல்லாம் ஏனெனில் அந்த மின்னழுத்தம் சரியான மின்னழுத்தத்தை மேம்படுத்துகிறது எனவே இயற்கையாகவே நீங்கள் மின்சாரம் இழப்பு என்று அழைக்கப்படுவது மேம்பட்ட மின்னழுத்தத்தின் காரணமாக இருக்கும் ஏனெனில் இது மிகவும் குறைவாக உள்ளது எனவே மின் இழப்பு அதிகமாக இருக்கும் இது மிகவும் சிறியது எனவே அது சதுரமாக இருக்கும் மேலும் குறைவாக இருக்கும் எனவே மின் இழப்பு நீங்கள் அழைப்பது ஓரளவு குறையும் இதன் காரணமாக நீங்கள் அந்த மின்னழுத்த முன்னேற்றம் என்று அழைக்கிறீர்கள் எனவே ஆரம்பத்தில் நீங்கள் எடுத்த யூனிட்டுக்கு 0 95 என்று இருந்தது இப்போது தொடர் மின்தேக்கி மின்னழுத்த அளவு 0 98 ஆக மாறிய பிறகு எனவே V2Vc2 இப்போது நீங்கள் வைத்தவுடன் இந்த விஷயம் இதுவாக இருக்கும் அதாவது இந்த சமன்பாட்டை PLosswith SCV2Vc2×PLosswithout SC என எழுதலாம் எனவே நீங்கள் இதை வைக்கும்போதெல்லாம் உங்கள் மின் இழப்பு அதிகம் இல்லை என்று நீங்கள் அழைப்பது எதுவாக இருந்தாலும் உங்கள் மின்னழுத்தத்தை மேம்படுத்துவதால் நீங்கள் அதை அழைப்பது சரியானதுக்கு அதிகரிக்கும் எளிய வழக்கு மற்றொரு எளிய வழக்கு சரியான மற்றொரு விஷயம் உதாரணமாக V0 uஎன்று வைத்துக்கொள்வோம் உதாரணமாக Vc1 0 என்று வைத்துக்கொள்வோம் எனவே அந்த வழக்கில் Vc1 0 என்றால் அது rPLoss2Q2V2 எனவே நீங்கள் V0 95 p ஐ எடுத்துக் கொண்டால் அது சுமார் 1 055 ஆக இருக்கும் எனவே அது 1 055 ஆக இருக்காது அது உங்கள் 1 05 ஆக இருக்கும் அது தோராயமாக அது உங்கள் 1 099 ஆக இருக்கும் அது சரியாக வரும் அதாவது தொடர் மின்தேக்கி இல்லாமல் rP2Q2 பெருக்கினால் இது அதிகமாக இருக்கும் ஆனால் அது Vc 1 என்று வைத்துக் கொண்டால் எனவே இது rP2Q2 ஆக இருக்கும் எனவே தொடர் மின்தேக்கியுடன் உங்கள் இழப்பு குறையும் எனவே அந்த வழியில் அதாவது தொடர் மின்தேக்கியுடன் மற்றும் தொடர் மின்தேக்கி இல்லாமல் PLoss எதுவாக இருந்தாலும் அது SLPSLoss உடன் இல்லாமல் ஒரு PLosswith SCPLosswithout SCrP2Q2Vc2rP2Q2V2V2Vc2 எனவே இந்த வழியில் நீங்கள் அதை அழைக்கிறீர்கள் இழப்பு உங்கள் இழப்பு குறையும் மற்றும் வெறுமனே எளிய வெளிப்பாடு PLosswith SCV2Vc2×PLosswithout SC பராமரிக்கப்படுகிறது எனவே PLosswith SC உங்களிடம் நீங்கள் வைத்திருப்பதை அங்கேயே வைக்கவும் எனவே ஏறக்குறைய அது இழப்புகளைக் குறைக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள்